இந்த பாடத்தின் 9 வது வாரத்தில் இருக்கிறோம் இந்த வாரத்தில் நாங்கள் எதிர் விவாதிப்போம் எனவே ஒத்திசைவற்ற கவுண்டர் பற்றிய விவாதத்துடன் தொடங்குவோம் இந்த குறிப்பிட்ட வகுப்பில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதற்கு முன் 8 வது வாரத்தில் நாங்கள் விவாதித்ததை விரைவாகப் பெறுவோம் எனவே நாங்கள் ஷிப்ட் பதிவேட்டைப் பற்றி விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பதிவேட்டில் உள்ள பிட்களின் எண்ணிக்கை எத்தனை தகவல்களைச் சேமிக்க முடியும் என்பதை வரையறுக்கிறது டிஜிட்டல் தகவல்களை சேமிக்க முடியும் அதன் பல்வேறு உள்ளமைவுகளைப் பற்றி விவாதித்தோம் இணை உள்ளீடு இணை வெளியீடு தொடர் உள்ளீட்டு இணை வெளியீடு இணை உள்ளீட்டு தொடர் வெளியீடு மற்றும் தொடர் உள்ளீட்டு தொடர் வெளியீடு சீரியல் இன் மற்றும் சீரியல் அவுட் குறைந்த எண்ணிக்கையிலான உள்ளீட்டு வெளியீட்டு ஊசிகளைக் கொண்டிருப்பதற்கான விருப்பத்தைத் தருகின்றன என்பதை நாங்கள் கவனித்தோம் ஆனால் தரவு எழுதுவதற்கும் தரவு வாசிப்பதற்கும் தேவையான நேரம் அதிகம் சீரியல் தரவைப் பொறுத்தவரை தரவைப் படிக்கும் விதம் அழிவுகரமானது என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டோம் ஆனால் நாங்கள் தரவை மீண்டும் ஊட்டினால் அது தரவை மீண்டும் சேமிக்க முடியும் ஷிப்ட் பதிவேட்டில் மீண்டும் எழுதப்படும் ஷிப்ட் ரெஜிஸ்டர் சீரியல் க்கு இணையாக இணையாக சீரியல் மாற்றுவதற்கான பல்வேறு பயன்பாட்டைக் கண்டோம் பின்னர் அதைப் பயன்படுத்துகிறோம் ஒரு சீரியல் டு சீரியல் தகவல்தொடர்புக்கு இது தேவைப்படும் டிரான்ஸ்மிஷன் சேனலின் எண்ணிக்கையைக் குறைக்கிறது பின்னர் வரிசை ஜெனரேட்டர் சீக்வென்ஸ் டிடெக்டர் ரிங் கவுண்டர் ஜான்சன் கவுண்டர் பொருத்தமான அல்லது தேவையான நேரத்தின் தாமதத்தை அறிமுகப்படுத்துகிறது பின்னர் நீளமான நேரியல் பின்னூட்ட மாற்ற பதிவு மற்றும் அதன் பல்வேறு பயன்பாடு குறித்து விவாதித்தோம் போலி சீரற்ற எண் ஜெனரேட்டராக இது கிரிப்டோகிராஃபி முதல் பல இடங்கள் வரை பல்வேறு பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது ஒரு சுழற்சியின் பணிநீக்க காசோலை தலைமுறையையும் நாங்கள் கண்டோம் அந்தக் குறியீட்டில் ஏதேனும் பிழை இருந்தால் அது குறிப்பாக குறியீட்டு வார்த்தையாகும் இது வெடிப்பு பிழை சரிபார்ப்புக்கு பயனுள்ளதாக இருந்தது எனவே அந்த வகையான பயன்பாடும் நாங்கள் பார்த்தோம் இறுதியாக சேர்க்கை மற்றும் கழித்தல் பெருக்கி வகுப்பி ஆகியவற்றை சரி செய்வதில் ஷிப்ட் பதிவேட்டைப் பயன்படுத்துவதைக் கண்டோம் இதன் மூலம் நாங்கள் விவாதிக்கிறோம் கவுண்டரில் விவாதத்தைத் தொடங்குகிறோம் எனவே எதிர் ஒரு கவுண்டர் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு எத்தனை முறை நிகழ்ந்தது என்பதை கவுண்டர் பதிவுசெய்கிறது எனவே இது ஒரு எண்ணிக்கையை வைத்திருக்கிறது எனவே நான் சொல்லும் விதத்தில் பெயரே நமக்கு ஒரு யோசனையை அளிக்கும் எப்படி இதுபோன்ற எத்தனை நிகழ்வு நடந்துள்ளது என்பதைக் கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே அதில் உள்ள நினைவக உறுப்புடன் எதிர் சுற்று அது அதன் நிலையை ஒவ்வொன்றாக முன்னேற்றுகிறது ஒரு குறிப்பிட்ட நிலை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடன் தொடர்புடையது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு தனித்துவம் உள்ளது எனவே ஒரு குறிப்பிட்ட நிலை ஒரு எண்ணிக்கையுடன் தொடர்புடையது இந்த மாநிலத்தின் முன்னேற்றம் தொடர்ச்சியான வரிசையில் இருந்தால் சரி எனவே 0000 முதல் 0001 வரை பின்னர் 0010 மற்றும் பல அது முன்னேறினால் அது அதிகரித்து வருகிறது பின்னர் அது எதிர்மாறாக இருக்கிறது அது குறைந்து கொண்டே இருந்தால் அது நடக்கும் வேறு வழி இது கவுண்டர் சரி என்று அழைக்கப்படுகிறது ஆனால் நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு தனித்துவமான நிலையைக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அடிப்படை யோசனை எனவே அது எப்போதும் அந்த வகையில் இருக்க வேண்டியது அவசியமில்லை எனவே இது எந்தவொரு சீரற்ற ஆனால் தனித்துவமான மாநிலமாக இருக்கலாம் ஆனால் இங்கு தேவைப்படும் பல எண்ணிக்கையிலான மாநிலங்கள் எனவே அதுவும் சாத்தியமாகும் இது சீரற்ற அல்லது ஒழுங்கற்ற வரிசை இருக்கும் கவுண்டர் தயாரிப்பில் எதிர் வடிவமைப்பில் உள்ள அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புகளையும் நிகழ்வுகள் தூண்டும் விதம் தூண்டுதல் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் போகிறது ஒரே நேரத்தில் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பும் தூண்டப்படலாம் எனவே இது ஒத்திசைவு என்று அழைக்கப்படுகிறது ஒத்திசைவாக அது நடக்கிறது எனவே இது ஒத்திசைவு கவுண்டர் என்று அழைக்கப்படுகிறது தூண்டுதல் வரவிருக்கும் வெளிப்புற தூண்டுதல் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்குப் போகிறது என்றால் அந்த ஃபிளிப் ஃப்ளாப் அடுத்த மற்றும் பிறவற்றைத் தூண்டுகிறது ஒன்றின் விளைவு கடந்த காலத்திற்குச் செல்வது போல நீங்கள் மற்றொன்று ஒரு சிற்றலை மூலம் அறிவீர்கள் அதனால் அது சிற்றலை கவுண்டர் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் அது வெவ்வேறு காலங்களில் எவ்வாறு நடக்கிறது என்பதாலும் அதனால் தான் இது அழைக்கப்படுகிறது ஒரே மாதிரியாக இல்லை வெளிப்புற தூண்டுதலுடன் ஒத்திசைவானது இது ஒத்திசைவற்ற கவுண்டர் சரி என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு மட்டு என் அல்லது மோட் என் சந்திப்புக்கு வெவ்வேறு மாநிலங்கள் கிடைத்துள்ளன எனவே அது தொடர்புடைய வழி N இன் எண்ணிக்கையின் பின்னர் இதுபோன்ற தூண்டுதலுக்குப் பிறகு அது மீண்டும் அதன் ஆரம்ப மதிப்புக்கு வருகிறது எதிர் வடிவமைப்பிற்கு m ஃபிளிப் ஃப்ளாப்புகள் பயன்படுத்தப்பட்டால் நிச்சயமாக m க்கு 2 சக்தி n ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் பொதுவாக பெரும்பாலான பயன்பாடுகளில் நம்மிடம் உள்ள விவாதம் கடிகாரம் உள்ளீட்டு தூண்டுதலாக வழங்கப்படுகிறது ஆனால் இது வேறு சில சமிக்ஞைகளாகவும் இருக்கலாம் மோட் என் கவுண்டர் பிரிக்கப்பட்ட பை என் கவுண்டர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே கவுண்டரின் வெளியீடு சமிக்ஞையின் மாற்ற விகிதத்தைக் கொண்டிருக்கும் என்பதை விரைவில் பார்ப்போம் இது கடிகாரம் அல்லது உள்ளீட்டு தூண்டுதல் அசல் சமிக்ஞையாகும் மட்டு எண்ணால் வகுக்கப்படுகிறது சரி எனவே கவுண்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான இந்த அடிப்படை புரிதலுடன் ஒரு கவுண்டர் வேலை செய்ய வேண்டும் என்று கருதப்படுகிறது நாங்கள் ஒத்திசைவற்ற அப் கவுண்டரைப் பார்க்கிறோம் நாங்கள் எங்கள் விவாதத்தை ஒத்திசைவற்ற அப் கவுண்டருடன் சரி எனவே அதற்காக நாங்கள் ஜே ஃபிளிப் ஃப்ளாப்பால் ஆன ஒரு சுற்று வைத்திருக்கிறோம் வேறு சில ஃபிளிப் ஃப்ளாப்பையும் கொண்டிருக்கலாம் ஆனால் ஜே ஃபிளிப் ஃப்ளாப் அதை நாங்கள் சரியாக எடுத்துள்ளோம் எனவே ஒவ்வொரு ஜே ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீடுகளும் 1 உடன் இணைக்கப்பட்டுள்ளன இது Vcc உடன் பிணைக்கப்பட்டுள்ளது அதாவது 1 எனவே அவை ஒவ்வொரு தூண்டுதலையும் சரியாகப் பெறும்போது அதன் எதிர்மறை விளிம்பில் உள்ள கடிகாரம் சரி இது எதிர்மறையான விளிம்பைத் தூண்டுகிறது நீங்கள் அனைவரும் அதைப் பார்க்க முடியும் எனவே இது சரி என்பதை மாற்ற வேண்டும் எனவே அது நிச்சயம் இப்போது விஷயங்கள் எவ்வாறு நகரும் என்பதைப் பார்ப்போம் எனவே கடிகாரம் இங்கே முதல் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது சரி நான் சொல்வது போல் இது ஒத்திசைவற்றது எனவே ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் கடிகாரம் உணவளிக்கப்படவில்லை முதல் ஃபிளிப் ஃப்ளாப் மட்டுமே கடிகாரத்தை சரியாகப் பெறுகிறது பின்னர் என்ன நடக்கும் எதிர்மறை விளிம்பிற்குப் பிறகு ஆரம்பத்தில் அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புகளும் 000 சரி என்ற மதிப்புகளுடன் துவக்கப்படுகின்றன எனவே எதிர்மறை விளிம்பு வந்த பிறகு நீங்கள் நேர வரைபடத்தைப் பார்க்கும்போது அது மாறி மாறி 1 ஆகிவிடும் மற்றொரு எதிர்மறை விளிம்பு சரியாக வரும் எனவே இந்த ஃபிளிப் ஃப்ளாப் 0 சரியாக மாறும் எனவே மீண்டும் 1 0 1 0 1 0 மற்றும் 1 எனவே இது தொடரும் வழி இது தெளிவாக இருக்கிறதா எனவே முதல் ஃபிளிப் ஃப்ளாப் சரியாக செயல்படும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பற்றி சிறிது விவாதிப்போம் எனவே கடிகாரம் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது வெளிப்புற தூண்டுதல் கணக்கிடப்படுகிறது எத்தனை கடிகார சுழற்சிகள் அல்லது கடிகாரத்தின் எத்தனை எதிர்மறை விளிம்பு நிகழ்கிறது அது நேரடியாக ஃபிளிப் ஃப்ளாப் ஏ க்கு செல்கிறது மேலும் ஃபிளிப் ஃப்ளாப் ஏ ஒவ்வொரு கடிகார சுழற்சியிலும் எதிர்மறை விளிம்பு ஒவ்வொன்றும் சரி இந்த புள்ளிகளில் a b c d e நீங்கள் பார்த்த விதம் அது நன்றாக இருக்கிறதா இப்போது என்ன நடக்கிறது இந்த ஃபிளிப் ஃப்ளாப் பி ஒரு உணர்வைப் பெறுகிறது கடிகாரத்திலிருந்து நேரடியாக அல்லாமல் ஏ மூலம் தூண்டுதல் பற்றி ஒரு யோசனையைப் பெறுகிறது எனவே ஒரு மாற்றங்கள் எப்போது ஒரு வெளியீடு ஒரு முழுமையடையாத வெளியீடு A கடிகாரமாக ஃபிளிப் ஃப்ளாப் பி உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆகவே எப்போது உயர்விலிருந்து கீழ் வலதுபுறமாக மாறுகிறதோ அதனால் ஒரு தூண்டுதல் வருகிறது அது ஒரு கடிகார உரிமை இப்போது கடிகாரத்தின் ஒவ்வொரு இரண்டு மாற்றங்களுக்கும் நீங்கள் ஒவ்வொன்றாக ஒரு மாற்றங்களைக் காணலாம் இந்த இரண்டு சுழற்சிகள் இவை இரண்டு சுழற்சிகள் பின்னர் ஒரு மாற்றங்கள் இங்கே இரண்டு எதிர்மறை விளிம்புகள் உள்ளன பின்னர் கடிகாரத்தின் ஒரு எதிர்மறை விளிம்பு உள்ளது எனவே இதுபோன்ற ஒவ்வொரு இரண்டு கடிகார தூண்டுதலுக்கும் ஃபிளிப் ஃப்ளாப் பி சரிக்காக இங்கே ஒரு தூண்டுதலைப் பெறுவீர்கள் எனவே இது ஒரு வலது வழியாக வருகிறது இது உங்களுக்குத் தெரிந்தவாறு வருகிறது இதன் விளைவு பிளிப் ஃப்ளாப் A வழியாக சிதறடிக்கிறது எனவே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீட்டின் எதிர்மறை விளிம்பில் பி ஃபிளிப் ஃப்ளாப் அந்த கருத்தை மாற்றும் எனவே இந்த நேர நிகழ்வுகளுக்கு B இங்கே 0 0 மீதமுள்ளது எனவே உடனடி பி நேரத்தில் அது எதிர்மறை விளிம்பைப் பெறும்போது அது செல்கிறது இது மாறுகிறது எனவே அது 0 முதல் 1 வரை செல்கிறது 1 இல் இது எவ்வளவு காலம் இருக்கும் A இலிருந்து அடுத்த எதிர்மறை விளிம்பு இங்கு வரும் வரை A ஆனது கடிகாரமாக வழங்கப்படுகிறது எனவே அடுத்த எதிர்மறை விளிம்பு A d இல் வருகிறது நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் எனவே 11 இலிருந்து அந்த நேரத்தில் அது 0 க்கு வருகிறது எனவே அடுத்த எதிர்மறை விளிம்பு f இல் வரும் எனவே இது 0 0 முதல் 1 1 வரை செல்லும் மேலும் இது செல்லும் வழியில் நன்றாக இருக்கிறது இப்போது சி ஐப் பார்ப்போம் சிக்கு என்ன ஆகும் சி சரிவிலிருந்து பி தூண்டுகிறது எனவே இதேபோல் B உயர்விலிருந்து தாழ்வாக செல்லும் போதெல்லாம் இந்த சி தூண்டப்பட்டு அர்த்தத்தில் தூண்டப்படுகிறது அதன் இரண்டு உள்ளீடுகளும் 1 ஆகும் எனவே இது மாறுவதற்கு உதவும் எனவே பி எப்போது உயர்விலிருந்து தாழ்வாகப் போகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே பி உயர்விலிருந்து கீழாக d க்குச் செல்கிறது மீண்டும் h வலதுபுறத்தில் எனவே இவை 1 முதல் 0 வரை மீண்டும் 1 முதல் 0 வரை எனவே சி மாறுகிறது சி மீதமுள்ளது 0 0 0 0 சரி ஏனென்றால் ஒவ்வொரு கடிகார சுழற்சியிலும் பிளிப் ஃப்ளாப் ஏ தூண்டப்பட்டாலும் எந்த தூண்டுதலையும் சரியாகப் பெறவில்லை ஒவ்வொரு இரண்டு கடிகார சுழற்சியிலும் பி தூண்டுகிறது சி கிடைக்கவில்லை நான்காவது கடிகார சுழற்சியில் மட்டுமே இது வரை தூண்டப்படுகிறது நீங்கள் ஒரு பி சி டி ஆகியவற்றைக் காணலாம் இது ஒரு தூண்டுதலைப் பெறுகிறது அந்த நேரத்தில் அது மாறுவதால் அது 0 முதல் 1 வரை செல்கிறது மேலும் இது B இன் அடுத்த எதிர்மறை விளிம்பு வரும் வரை 1 இல் இருக்கும் அது 1 முதல் 0 வரை செல்கிறது மேலும் இது தொடர்கிறது இது நன்றாக இருக்கிறதா எனவே இதுதான் சரியாக புரட்டுகிறது இப்போது இதன் மூலம் நீங்கள் எதைச் சாதித்துள்ளீர்கள் எனவே நீங்கள் இப்போது சி பி ஏ ஆகியவற்றின் மதிப்புகளைப் பார்த்தால் நீங்கள் இதை இந்த முறையில் படித்தால் சி எம் பி சி உங்கள் எம் பி மற்றும் ஏ உங்கள் எல் பி நீங்கள் இதை இந்த வழியில் படித்தால் எனவே 0 0 0 0 0 1 இந்த கடிகார சுழற்சியில் ஒவ்வொன்றிலும் நீங்கள் படிக்கலாம் A முதல் b வரை இது 0 0 1 b to c இது 0 1 0 c to d இது 0 1 1 சரி எனவே இவை உங்களுக்குத் தெரிந்தவை கடிகார சுழற்சிகள் மேலும் 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 சரி பைனரியில் என்ன இருக்கிறது தசமமாக மாற்றப்படுகிறது 0 முதல் 7 வரை நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பின்னர் மீண்டும் 0 0 0 சரி எனவே நீங்கள் 0 1 2 3 4 5 6 7 என்ற அட்டவணை வடிவத்தில் வைத்தால் இந்த மாநிலங்கள் கிடைத்துள்ளன மீண்டும் அது 0 வலதுபுறமாக வருகிறது எனவே அது என்ன அது ஒன்றும் இல்லை எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது சரி இது ஒரு மட்டு 8 கவுண்டர் ஏனெனில் 8 தனித்துவமான மாநிலங்கள் உள்ளன இப்போது ஃபிளிப் ஃப்ளாப் A இன் வெளியீட்டைப் பார்த்தால் கடிகாரத்தின் ஒவ்வொரு இரண்டு மாற்றங்களுக்கும் இங்கே ஒரு மாற்றங்கள் நிகழும் எனவே கடிகார சுழற்சி A இன் ஒரு காலகட்டத்தின் காலம் கடிகார காலத்தை விட இரண்டு மடங்கு மன்னிக்கவும் சரியான இரண்டு கடிகார காலங்கள் A இன் ஒரு சுழற்சியில் நுகரப்படுகின்றன எனவே ஒவ்வொரு இருவருக்கும் அதிர்வெண் வாரியாக உங்களுக்குத் தெரியும் A இன் சுழற்சி ஒரு சுழற்சி காணப்படுகிறது எனவே A இன் அதிர்வெண் அதன் பாதி பின்னர் கடிகாரத்தின் பாதி B இன் அதிர்வெண் நான்கில் ஒரு பங்கு மற்றும் C இன் அதிர்வெண் இது கடைசி ஃபிளிப் ஃப்ளாப் ஆகும் நீங்கள் ஒரு அதிர்வெண்ணைக் கொண்டிருக்கிறீர்கள் இது 8 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே 8 ஆல் வகுக்கப்படுவதை நீங்கள் காணலாம் இது ஒரு மட்டு 8 கவுண்டர் ஏனெனில் 8 செட் உள்ளன எனவே கடைசி வெளியீட்டில் இருந்து 8 எண்ணிக்கையால் வகுத்தால் சரி வெளியீடு எனில் நீங்கள் பெறலாம் fA fClock 2 fB fClock 4 fC fClock 8 எனவே மிகச் சிறந்த வழிமுறையால் ஒரு அப் கவுண்டர் மட்டு 8 அப் கவுண்டரைப் பெற்றுள்ளோம் ஒன்றின் வெளியீடு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு கடிகாரமாக வழங்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பும் டோக்லாங் ஆகும் இப்போது இவற்றில் முந்தைய வழக்கில் காணப்படாதது என்னவென்றால் நேர வரைபடம் வரைபடத்தை ஓரளவு நீட்டிப்பதன் மூலம் காட்ட முயற்சிக்கிறோம் மேலும் ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப் மாற்றத்துடன் தொடர்புடைய நேர தாமதத்தை அறிமுகப்படுத்துகிறோம் எனவே அது என்ன என்று பார்ப்போம் எனவே இது கடிகாரம் சரியானது எனவே கடிகாரத்திற்கு இங்கே எதிர்மறை விளிம்பு கிடைத்துள்ளது இப்போது ஃபிளிப் ஃப்ளாப் A மாறுகிறது ஆனால் இது ஒரு பரவல் தாமதத்தை எடுக்கும் இது இங்கே t பின்னொட்டு p சரி என வரையறுக்கப்படுகிறது எனவே அந்த நேரத்திற்குப் பிறகு A மேலே செல்லும் இதேபோல் பரப்புதல் தாமதத்தின் tp க்குப் பிறகு A இங்கே கீழே போகும் சரி அது நன்றாக இருக்கிறதா அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் அது நடக்கும் இப்போது ஃபிளிப் ஃப்ளாப் பி எனவே ஃபிளிப் ஃப்ளாப் பி கடிகாரத்தால் நேரடியாக உணவளிக்கப்படுவதில்லை இது ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு உரிமையால் வழங்கப்படுகிறது எனவே ஃபிளிப் ஃப்ளாப் A மாறும்போது அதற்குப் பிறகு மேலும் ஒரு பரப்புதல் தாமதம் அதன் வெளியீட்டை மாற்றுவதற்கு ஃபிளிப் ஃப்ளாப் B க்குள் தேவைப்படுகிறது எனவே கடிகாரத்திலிருந்து கடிகாரத்தை இங்கே எதிர்மறை விளிம்பில் B இன் B மாற்றங்கள் A தேவைப்படும் மாற்றத்தை நிகழ்த்தும் இது ஒரு பரப்புதல் தாமதம் மற்றும் தேவைப்படும் B இன் மாற்றம் எனவே இரண்டு பரப்புதல் தாமதம் இதற்குள் இருக்கும் எனவே அதுதான் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இரண்டு பரப்புதல் தாமதம் ஏற்படும் சி க்கு என்ன நடக்கும் சி மீண்டும் கடிகாரத்தால் உணவளிக்கப்படுவதில்லை கடிகாரத்தால் தூண்டப்படுகிறது இது பி ஆல் தூண்டப்படுகிறது ஆகவே பி கடிகாரத் தருணத்திலிருந்து இரண்டு பரப்புதல் தாமதத்தை எடுக்கிறது எனவே இது மற்றொரு பரப்புதல் தாமதத்தை எடுக்கும் எனவே மூன்று பரப்புதல் தாமதம் படத்தில் வரும் இது தெளிவாக உள்ளது எனவே இந்த ஏற்பாட்டில் நீங்கள் காணக்கூடிய வகையில் பரப்புதல் தாமதம் ஒட்டுமொத்த உரிமை நீங்கள் மிக வேகமாக கடிகாரத்தை வைத்திருந்தால் இந்த பரப்புதல் தாமதம் அவர்கள் அதை ஒரு என் பிட் எதிர் வலதுபுறத்தில் சேர்க்கும்போது இந்த குறிப்பிட்ட கடிகாரத்தின் நேரத்துடன் ஒப்பிடுகையில் சரி பின்னர் சிக்கல் சரி No miss till nτ Tclock எனவே இந்த கூடுதலாக அது செல்லும் போது இந்த காலத்தைத் தாண்டி நீட்டவும் பின்னர் என்ன நடக்கும் இந்த காலத்திற்குள் இங்கே இந்த 1 0 0 ஒருபோதும் ஏற்படாது எனவே இதற்கு மேல் நீங்கள் 0 1 1 ஐப் பார்க்கிறீர்கள் பின்னர் 1 0 0 சரி எனவே இது தொடர்புடைய கடிகார சுழற்சி சரி எனவே 0 1 2 3 4 இது 0 சரி என்று உங்களுக்குத் தெரிந்த பிறகு இது நான்காவது கடிகார சுழற்சிகள் ஆகும் எனவே 1 2 3 4 வலது எனவே இது நான்காவது கடிகார விளிம்புகள் சரியாக வந்துவிட்டன ஆனால் இதைத் தாண்டி நீட்டினால் ஐந்தாவது கடிகார விளிம்பு வரும் 1 0 0 காட்டப்படாது ஆகவே இதுதான் கவலைக்குரிய ஒரு காரணமாக வருகிறது எனவே இது உங்களுக்கு ஒரு வகையான பிரச்சினை என்பது உங்களுக்குத் தெரியும் மற்றொன்று 0 0 0 க்குப் பிறகு நீங்கள் காணலாம் இது 0 0 1 அதன் பிறகு 0 1 0 கவுண்டரில் வர வேண்டும் ஆனால் ஒரு சிறிய காலத்திற்கு 0 0 0 இருப்பதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் A மாறிவிட்டது ஆனால் B சரி என்பதை மாற்ற இன்னும் ஒரு பரப்புதல் தாமதத்தை எடுக்கிறது இதேபோல் 0 1 1 க்குப் பிறகு 1 0 0 சரியாக 1 0 0 வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் 0 1 0 இருப்பதை சிறிது நேரத்தில் நீங்கள் காணலாம் பின்னர் 0 0 0 சரியாக உள்ளது அதன் பிறகு 1 0 0 சரியாக வருகிறது எனவே இது சர்க்யூட்டில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இது சரி பற்றி கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று தீர்வுகள் மற்றும் பல விஷயங்களை பின்னர் பார்ப்போம் ஆனால் இது விவாதத்தின் இந்த பகுதியான இந்த விவாதத்தில் ஒத்திசைவற்ற கவுண்டரில் நாம் எடுக்காத ஒன்று இப்போது ஒத்திசைவற்ற டவுன் கவுண்டரைப் பார்க்கிறோம் எனவே நாம் பார்த்த ஒத்திசைவற்ற அப் கவுண்டர் எனவே ஒரு ஒத்திசைவான டவுன் கவுண்டர் மீண்டும் மட்டு 8 கவுண்டரைப் பார்க்கிறோம் இவை மூன்று ஃபிளிப் ஃப்ளாப்புகள் ஆகும் இந்த மூன்று 2 முதல் 3 சக்தி 3 அதிகபட்ச மட்டு 8 கவுண்டர் சாத்தியமாகும் எனவே இதில் என்ன செய்யப்படுகிறது சர்க்யூட் உள்ளீட்டுப் பக்கமும் அப்படியே இருப்பதை நீங்கள் காணலாம் ஃபிளிப் ஃப்ளாப்புகள் மாறிவிடும் கடிகாரம் முதல் திருப்பு தோல்விக்கு வழங்கப்படுகிறது A க்கு பதிலாக இங்கே ஒரு பட்டி அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு கடிகாரமாக வழங்கப்படுகிறது பி பட்டி அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு கடிகாரமாக வழங்கப்படுகிறது இது சி அது நன்றாக இருக்கிறதா சரி எனவே இதன் மூலம் என்ன நடக்கிறது எனவே ஆரம்ப நிலை 0 0 0 ஆகும் மேலும் ஒவ்வொரு கடிகாரத்திலும் கடிகாரத்தின் எதிர்மறை விளிம்பிலும் ஒரு நிலைமாறும் என்பது உறுதி இது முதல் ஃபிளிப் ஃப்ளாப் வலது எனவே அது 0 1 0 1 A க்காக நீங்கள் பார்ப்பது இதுதான் இது சரி இது நாங்கள் முன்பு பார்த்ததைப் போன்றது இப்போது ஒரு பட்டியில் கடிகாரமாக வழங்கப்படுவதால் என்ன நடக்கிறது எனவே இது எதிர்மறை விளிம்பில் மாறும் எனவே இந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து A செல்கிறது A உயர்விலிருந்து குறைந்த சரிக்கு செல்கிறது மன்னிக்கவும் A இங்கிருந்து குறைந்த இடத்திற்கு செல்கிறது எனவே ஒரு பட்டியில் என்ன நடக்கும் ஒரு பட்டி உயரத்திலிருந்து தாழ்வாக செல்லும் இல்லையா நீங்கள் ஒரு பட்டியை சரி செய்தால் A உயர்விலிருந்து கீழாக செல்லும் எனவே ஒரு பட்டியில் இருந்து செல்லும் A குறைந்த இடத்திலிருந்து உயரத்திற்குச் செல்கிறது எனவே ஒரு பட்டி உயரத்திலிருந்து தாழ்வாக செல்லும் எனவே எதிர்மறை விளிம்பு உள்ளது இங்கே ஒரு எதிர்மறை விளிம்பு உள்ளது இது அதைத் தூண்டும் அதைத் தூண்டும் என்றால் அது நிலைமாறும் என்று அர்த்தம் எனவே பி பின்னர் 0 முதல் 1 வரை செல்லும் அது நன்றாக இருக்கிறதா இப்போது பி 0 முதல் 1 வரை செல்லும்போது பி 0 முதல் 1 வரை வலதுபுறம் செல்கிறது பி பட்டியில் பி பட்டிக்கு என்ன ஆகும் பி பட்டி செல்லும் அது முன்பு ஒரு பட்டியாக இருந்தது இப்போது பி பட்டி உயர்விலிருந்து 1 முதல் 0 வரை செல்லும் அதனால் அதுவும் சி ஐத் தூண்டும் எனவே சி 0 முதல் 1 வரை செல்லும் என்பது தெளிவாகிறது ஏனெனில் அது அதற்கு நேர் எதிரே A சரிக்கு நேர்மறையான விளிம்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு பட்டியில் எதிர்மறை விளிம்பு உள்ளது இதேபோல் பி பார் மற்றும் சி பட்டியில் எங்கும் உணவளிக்கப்படுவதில்லை எனவே ஒரு பிளிப் ஃப்ளாப் டி சரியாக இருந்தால் சி பட்டிக்கும் சரி எனவே A B இன் நேர்மறையான விளிம்புகளில் உண்மையில் மாற்றம் சரியாக நடக்கிறது ஏனென்றால் அடுத்தடுத்த திருப்பு தோல்விகளுக்கு ஏனெனில் ஒரு பட்டி மற்றும் B பட்டி கடிகாரமாக வழங்கப்படுகிறது எனவே இந்த நேர்மறையான விளிம்புகள் இங்கே உள்ளன எனவே 0 0 0 இது 1 1 1 சரியானதாக மாறும் அடுத்து இந்த A வலதுபுறமாக மாறுகிறது மேலும் A இங்கே மாறிக்கொண்டிருக்கிறது அது உயரத்திலிருந்து தாழ்வாக செல்கிறது இது உயர் மட்டத்திலிருந்து குறைந்த வழிமுறையாகும் ஒரு பட்டி குறைந்த முதல் உயர்வாக செல்கிறது எனவே எந்த மாற்றமும் சரியானது புரியவில்லை எனவே சி இங்கே மாறுகிறது சரி பி பட்டி உயர்விலிருந்து தாழ்வாக செல்லும் போது சி மாறாது ஏனென்றால் பி பார் என்பது முந்தைய வழக்கைப் போலல்லாமல் இங்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த வழியில் நீங்கள் 1 1 1 ஐக் காணலாம் இந்த வழியில் நீங்கள் MSB முதல் LSB C க்கு A 1 1 0 1 0 1 1 0 0 0 1 1 ok ஐப் படித்தால் இந்த எண்ணும் நிலைகள் சரி அது நன்றாக இருக்கிறதா அது வரை 0 0 0 வலது 0 0 1 வரை சென்று பின்னர் அது 0 0 0 ஆகும் அதன் பிறகு மீண்டும் 1 1 1 சரியாக ஏற்றப்படும் எனவே இது மோட் 8 டவுன் கவுண்டர் இப்போது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எனவே நீங்கள் A B C ஐ சரியாக வெளியே எடுத்துள்ளீர்கள் இப்போது தலைகீழ் வெளியீடும் கிடைத்தால் தயவுசெய்து இந்த பகுதியைப் புரிந்து கொள்ளுங்கள் இந்த எதிர் சுற்று வெளி உலகத்திற்கு தலைகீழ் வெளியீட்டை அனுமதித்தால் அதாவது ஒரு பட்டி பி பட்டி மற்றும் சி பட்டை சரி எனவே சி பார் பி பார் எ பார் ஒரு வாசிப்பு இந்த சந்தர்ப்பங்களில் இருந்திருக்கும் அடையாளம் காண முடியுமா எனவே எடுத்துக்காட்டாக இது 0 0 0 சரியாக இருந்தது அதன் பிறகு அது 1 1 1 சரி எனவே 1 1 1 பின்னர் 1 1 1 தலைகீழ் அது 0 0 0 மட்டுமே சரி எனவே அதற்குப் பிறகு அது 1 1 0 ஆகும் எனவே 1 1 0 என்பது உங்களுடையது தலைகீழ் 0 0 1 பின்னர் 1 0 1 எனவே 1 தலைகீழ் 0 ஆக இருக்கும் சி பட்டி 0 ஆக இருக்கும் இது 1 இது 1 0 1 1 0 இது 0 ஆரம்பத்தில் அது 0 0 0 ஆக இருந்தபோது ஆரம்பத்தில் அது 1 1 1 ஆக இருந்திருக்கும் எனவே இந்த வழியில் அது தொடரும் எனவே அது என்ன அது எண்ணும் வரை மட்டுமே எனவே தலைகீழ் வெளியீடுகள் பூர்த்திசெய்யப்பட்ட வெளியீடுகள் கிடைத்தால் நீங்கள் எண்ணிக்கையை விட்டுவிடுவீர்கள் அதே நேரத்தில் நிலையான ஒன்று முழுமையடையாத வெளியீடுகள் உங்களுக்கு ஒரு பட்டி மற்றும் பி பட்டியை எதிர் தரும் எனவே இதேபோல் முந்தைய ஏற்பாட்டில் அப் கவுண்டரில் நாங்கள் பார்த்தோம் சி பார் பி பார் ஏ பட்டியில் இருந்து வெளியீட்டை எடுக்கும் விருப்பம் இருந்திருந்தால் அங்கு வெளியீடு எண்ணிக்கையை சரியாகக் காட்டியிருக்கும் எனவே இதை மீண்டும் கவனிக்கிறோம் இப்போது ஒத்திசைவற்ற கவுண்டரில் மேல் மற்றும் கீழ் கவுண்டர் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் புரிந்துகொண்டது எனவே உங்களிடம் ஒரு சர்க்யூட் சரி இருக்க முடியுமா இது இரண்டுமே மேல் மற்றும் கீழ் கவுண்டராக வேலை செய்ய முடியும் எங்கள் தேவையைப் பொறுத்து அதை ஒரு அப் கவுண்டரைப் போல செயல்படச் செய்யலாம் மற்றொரு பயன்பாட்டிற்கு டவுன் கவுண்டரைப் போல செயல்படலாம் எனவே இங்கே ஒரு சுற்று உள்ளது எனவே ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஏ பி சி உள்ளன உள்ளீடுகள் 1 1 ஆகும் அதாவது இங்கே கிடைக்கும் ஒவ்வொரு கடிகாரத்திற்கும் அது சரி என்று தூண்டுகிறது மன்னிக்கவும் சரி சரி அது மற்ற மதிப்புக்கு செல்லும் அது 0 ஆக இருந்தால் அது 1 க்கு செல்லும் 1 அது 0 சரிக்கு செல்லும் இப்போது கூடுதல் உள்ளீட்டு M ஐ வைத்துள்ளோம் எனவே M ஐ பயன்முறை கட்டுப்பாட்டு உள்ளீடாகக் கருதலாம் எனவே எம் 0 என்ன நடக்கிறது இந்த குறிப்பிட்ட சுற்றுக்கு சரியானதைப் பார்ப்போம் எனவே M என்பது 0 நீங்கள் இங்கே M ஐக் காணலாம் இது இரண்டு AND வாயில் மற்றும் ஒரு OR வாயில் எனவே நான் சொல்வது மிகவும் சாத்தியம் இது நீங்கள் பார்த்த 2 முதல் 1 மல்டிபிளக்ஸ் சுற்று ஆனால் வேறு சூழலில் சரி எனவே எம் 0 க்கு சமம் இதன் பொருள் இது 1 வலதுபுறம் இது 1 க்கு சமம் இது 0 க்கு சமம் எனவே 0 என்றால் இந்த மற்றும் கேட் வெளியீடு 0 ஆகும் மற்றவற்றில் என்ன இருந்தாலும் பொருட்படுத்தாமல் வெளியீடு சரி ஏனென்றால் AND கேட் 0 ஒரு கட்டாய உள்ளீடு பின்னர் இது 1 இந்த மற்றும் வாயிலுக்கு A இல் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது இங்கேயே செல்லும் OR வாயில் 0 என்பது கட்டாயப்படுத்தாத உள்ளீடு எனவே எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அது இங்கே வரும் எனவே திறம்பட எம் 0 க்கு சமம் A இங்கே வருகிறது இதேபோல் பி இங்கே சரியாக வருகிறார் A வந்து B வந்தால் நாம் சுற்று பார்த்த விதம் அது எதிர் மட்டுமே இதற்கு பதிலாக எம் 1 க்கு சமமாக இருந்தால் இது 0 எனவே இது 0 இது 1 சரியானது எனவே இது 0 இது 1 எனவே அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது ஒரு பட்டி பி ஃபிளிப் ஃப்ளாப்பின் கடிகாரத்திற்குச் செல்கிறது பி பட்டி சி ஃபிளிப் ஃப்ளாப்பின் கடிகாரத்திற்குச் செல்கிறது சரி எனவே இந்த ஏற்பாடு என்ன நீங்கள் A B C இலிருந்து வெளியீட்டை எடுத்துக்கொண்டால் உங்களுக்குத் தெரியாத ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பின் வெளியீடும் சரி எனவே அது ஒரு டவுன் கவுண்டரைப் போல செயல்படுகிறது எனவே எம் 0 அப் கவுண்டருக்கு சமம் எம் 1 டவுன் கவுண்டருக்கு சமம் இது ஒரு சுற்றில் வேலை செய்யக்கூடிய வழி இரண்டு விஷயங்களும் சரியாக உள்ளன எனவே அது எண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட நிலை மதிப்பைக் கணக்கிட்டுள்ளது பின்னர் நீங்கள் M ஐ மாற்றுகிறீர்கள் பின்னர் மீண்டும் அது எதிர் திசையில் எண்ணத் தொடங்கும் எனவே இது 0 1 2 3 4 5 சரி என எண்ணப்படுகிறது பின்னர் நீங்கள் அதை 1 ஆக்கியுள்ளீர்கள் எனவே அது சரியாக எண்ணத் தொடங்கும் எனவே இறுதியாக ஒரு நிலையான ஐ யைப் பார்க்க விரும்புகிறோம் இது இந்த ஒத்திசைவற்ற எண்ணிக்கையை சரி செய்கிறது எனவே ஐசி 7493 அத்தகைய ஒரு ஐ சி ஆகும் இது நீங்கள் சுற்றுக்குள் பார்த்தால் உண்மையில் கிடைத்தது இங்கே ஒரு மோட் 8 கவுண்டர் மற்றும் மோட் 2 கவுண்டர் சரி இதுபோன்ற இரண்டு அலகுகள் இந்த குறிப்பிட்ட ஐ எனவே இது கடிகாரம் பி இது கடிகாரம் ஒரு உரிமை கடிகாரம் ஒரு உரிமையைப் பற்றி நீங்கள் கவலைப்படாவிட்டால் வெளியில் உள்ள கடிகாரத்திற்கு இரண்டு கடிகாரம் B க்கு உணவளித்தால் என்ன நடக்கும் இந்த சுற்று ஒரு மோட் 8 அப் கவுண்டரைப் போல செயல்படும் இந்த கியூபி ஃபிளிப் ஃப்ளாப் கியூசி ஃபிளிப் ஃப்ளாப்பிற்குப் போவதை நீங்கள் காணலாம் எனவே இது பூர்த்தி செய்யப்பட்ட வெளியீடு அல்ல அது பூர்த்தி செய்யப்படாத வெளியீடு போகிறது எனவே இது ஒரு அப் கவுண்டரைப் போலவே செயல்படும் எனவே இந்த பகுதி மோட் 8 அப் கவுண்டராகவும் இந்த பகுதி மோட் 2 கவுண்டர் ரைட்டாகவும் இருக்கும் இப்போது QD க்கு பதிலாக நீங்கள் QB மற்றும் QC ஐப் பார்க்கிறீர்கள் என்றால் இவை மோட் 2 மற்றும் மோட் 4 சரியானவை என்றால் நீங்கள் முன்பு பார்த்த அந்த விஷயத்தின் எண்ணிக்கையைப் பெறுவீர்கள் இது இங்கே 2 ஆல் வகுக்கப்படுகிறது இங்கே 4 ஓவர்களால் வகுக்கப்படுகிறது மேலும் இங்கு 8 ஓவர்களால் வகுக்கப்படுகிறது அதனால் அது 1 ஆனால் மொத்தம் மூன்று ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளன 8 தனித்துவமான மாநிலங்கள் அதிகரிக்கும் வரிசை எனவே இது ஒரு மோட் 8 அப் கவுண்டராகும் நீங்கள் அதை முழு உரிமையாக எடுத்துக் கொண்டால் இப்போது நீங்கள் ஒரு செய்தால் QA இலிருந்து B கடிகாரத்திற்கு ஒரு வெளிப்புற இணைப்பை நீங்கள் செய்தால் இங்கே கடிகாரத்தை வெளிப்புற கடிகாரத்திற்கு உணவளித்தால் என்ன நடக்கும் எனவே இப்போது இதை மறந்துவிடுங்கள் அது இல்லை அது நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே மூன்று ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு பதிலாக இப்போது நாங்கள் நான்கு ஃபிளிப் ஃப்ளாப்புகளைக் கொண்டிருக்கிறோம் எனவே முந்தைய சுற்று நேர வரைபடத்தில் நாங்கள் A B மற்றும் C இல் நிறுத்தினோம் பின்னர் அங்கே ஒரு டி வரும் அதனால் C சரிவின் ஒவ்வொரு எதிர்மறை விளிம்பிற்கும் D மாறும் அது ஒரு முழு சுழற்சி 8 பிளஸ் 8 கடிகாரத்தின் 16 சுழற்சிகளுக்கு ஏற்படும் எனவே இது ஒரு மோட் 16 கவுண்டராக மாறும் ஏனென்றால் இங்கே நீங்கள் கடிகாரத்திற்கு உணவளிக்கும் போது நீங்கள் முடிந்தால் சுற்று உங்களுக்கு நினைவில் இருந்தால் எனவே இது உங்கள் கடிகாரம் எனவே எதிர்மறை விளிம்பு சரி எனவே QA இங்கே மாறுகிறது பின்னர் மீண்டும் இங்கே பின்னர் மீண்டும் இங்கே வலதுபுறம் எனவே இது பாதியாக உள்ளது எனவே இது 2 ஆல் வகுக்கப்படுகிறது இது 8 வலதுபுறமாக வகுக்கப்படுகிறது எனவே ஒன்றாக இது 16 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே மட்டு 16 எண்ணிக்கை இதுதான் நாம் சரியாகப் பெறுவோம் என்பது தெளிவாகிறது எனவே நாங்கள் முன்பு விவாதித்ததை மூன்று ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு நான்கு ஃபிளிப் ஃப்ளாப்புகளாக நீட்டுகிறோம் சரி கூடுதலாக R01 மற்றும் R02 ஆகிய இரண்டு உள்ளீடுகள் இருப்பதை இங்கே காணலாம் இவை இரண்டும் உயர்ந்தால் அவை இரண்டும் உயர்ந்தவை என்றால் என்ன நடக்கும் இது NAND வாயில் எனவே அது குறைவாகிவிடும் ஒரு ஒத்திசைவான தெளிவான ஒத்திசைவற்ற மீட்டமைப்பு சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் இது துவக்கத்திற்கும் வேறு சில நோக்கங்களுக்கும் தேவைப்படுகிறது பின்னர் நாங்கள் விவாதிப்போம் மேலும் அவர்களில் எவரேனும் சரி பின்னர் சாதாரண எண்ணிக்கை செயல்பாடு நடைபெறும் வரை எண்ணிக்கை செயல்பாடு சரியாக நடக்கும் ஏன் 2 ஏன் 1 1 போதுமானதாக இருந்திருக்காது என்பது அடுத்தடுத்த விவாதத்தில் வெளிப்படும் இந்த விஷயத்தை வைக்க ஒரு குறிப்பிட்ட காரணம் உள்ளது இதுபோன்ற சில விஷயங்கள் சரி இது சில சூழலில் உதவியாக இருக்கும் எனவே கவுண்டரை சுருக்கமாகக் கூறுவது ஒவ்வொரு எண்ணிக்கையிலும் தனித்துவமான அதன் நிலையை முன்னேற்றுவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு எத்தனை முறை நிகழ்ந்தது என்பதைப் பதிவுசெய்கிறது மட்டு என் கவுண்டருக்கு n வெவ்வேறு மாநிலங்கள் உள்ளன மீ ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இருந்தால் அந்த மீ ஃபிளிப் ஃப்ளாப்புகளுடன் பவர் மீ மாடுலோ எண்ணுக்கு 2 வரை செல்லலாம் ஒத்திசைவற்ற கவுண்டர் தொடர்ச்சியான ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் கடிகாரம் அல்ல ஒரே கடிகாரத்திலிருந்தோ அல்லது வெளிப்புற தூண்டுதலிலிருந்தோ அல்ல இது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பிலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு சிற்றலை விளைவு மூலம் செய்யப்படுகிறது அப் கவுண்டரில் எண்ணும் நிலைகள் தொடர்ச்சியாக மேலே செல்கின்றன மேலும் டவுன் கவுண்டரில் அது தொடர்ச்சியாக சரிந்து வருகிறது தலைகீழ் வெளியீடுகளிலிருந்து வெளியீட்டை எடுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எதிர் வகைகளின் கவுண்டர் கிடைக்கும் ஒத்திசைவற்ற கவுண்டரில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பரப்புதல் தாமதம் ஒட்டுமொத்தமானது என்பதை நான் கண்டேன் இதன் பொருள் என்னவென்றால் இந்த ஒட்டுமொத்த தாமதம் கடிகார நேரத்தின் வரிசையில் இருந்தால் ஒரு எண்ணிக்கையை தவறவிடலாம் மேலும் இது முடியும் இது தடுமாற்றத்தைக் கொடுக்கலாம் மதிப்புகளுக்கு இடையில் சரி வரக்கூடும் இது சிக்கலை ஏற்படுத்தும் கட்டுப்பாட்டு உள்ளீட்டின் பொருத்தமான தேர்வின் மூலம் ஒன்று ஒரே சுற்று இரண்டு எண்ணிக்கையையும் கீழ் எண்ணிக்கையையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் மேல் கீழ் கவுண்டரை உருவாக்க முடியும்